வணக்கம் இந்த மைக்ரோவேவ் ஒருங்கிணைந்த சர்க்யூட் பாடத்தின் 4 வது வாரத்திற்கு வருக முந்தைய வாரங்களின் முந்தைய தொகுதிகளில் மைக்ரோவேவ் இன்ஜினியரிங் அடிப்படைகள் பற்றி நாம் படித்தோம் S அளவுருக்கள் போன்ற ஒரு சர்க்யூட் வகைப்படுத்தலுடன் தொடர்புடைய பல்வேறு அளவுருக்களை பகுப்பாய்வு செய்வதற்கான முறைகள் ஆகியவற்றை படித்தோம் இந்த தொகுதியில் உண்மையான நுண்ணலை கூறுகளைப் பயன்படுத்துவதை பற்றி காணலாம் எனவே இந்த கூறுகளைப் பற்றி விவாதிப்பதன் வழிமுறை ஒவ்வொரு கூறுகளும் கொண்ட ஓட்ஸின் எண்ணிக்கையை பொருத்தது எனவே நாம் முதலில் 1 போர்ட் மைக்ரோவேவ் சாதனங்களுடன் மூலம் தொடங்குவோம் பின்னர் 2 போர்ட் மைக்ரோவேவ் சாதனங்களையும் பின்னர் 3 போர்ட் மைக்ரோவேவ் சாதனங்களையும் மற்றும் பலவற்றையும் பார்ப்போம் எனவே 1 போர்ட் மைக்ரோவேவ் சாதனங்களுடன் தொடங்குவோம் இப்போது இந்த தொகுதி பேசிவ் கூறுகளை மட்டுமே விவாதிக்க இருக்கின்றது ஆக்டிவ் கூறுகளைப் பற்றி நாங்கள் விவாதிக்கவில்லை அதை பின்னர் மாதிரிகளில் காண்போம் எனவே நான் சொன்னது போல் நாம் முதலில் 1 போர்ட் சாதனங்களைப் பற்றி விவாதிப்போம் பின்னர் நாம் 2 போர்ட் சாதனங்களுக்கு நகர்வோம் மற்றும் பல எனவே முதலாவதாக 1 போர்ட் சாதனங்களுடன் தொடங்குவோம் இப்போது 1 போர்ட் சாதனத்தில் ஒரே ஒரு போர்ட் மட்டுமே உள்ளது எனவே இது இயல்பாகவே ரேசிப்ரோகல் ஆகும் அது லாஸ்லெஸ் ஆனால் பின்னர் ஒற்றையாட்சி நிலை அதாவது S SH ஹெர்மிடியன் U ஆகும் இது வெறுமனே மொழிபெயர்த்து S112 1 ஆக இது மாறுகிறது எனவே இது லாஸ்லெஸ் நெஸ் ஆகும் இது நிபந்தனைக்கு வழிவகுக்கிறது மற்றும் இங்கிருந்து S111 என்று நாம் பெறலாம் அத்தகைய 1 போர்ட் சாதனங்களின் சில எடுத்துக்காட்டுகள் ஷார்ட்ஸ் சில நேரங்களில் நமக்கு ஒரு ஷார்ட்டெட் சுமை அல்லது திறந்திருக்கும் சுமை அல்லது பொருந்திய சுமை தேவைப்படுகிறது இருப்பினும் நீங்கள் உண்மையில் இந்த சாதனங்களை உருவாக்கும்போது நாம் சில அம்சங்களை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் எடுத்துக்காட்டாக ஒரு சார்ட்டெட் டெர்மினேஷன் ஐ காண்போம் சார்ட் அல்லது சார்ட்டேடு டெர்மினேஷன் வரையறையால் ஒரு சார்ட்டேடு டெர்மினேஷன் என்பது ஒரு சார்ட் சர்க்யூட் ஆனால் அத்தகைய ஒன்றை நாம் எவ்வாறு உருவாக்குவது இப்போது இது ஒரு சார்ட் என்றால் சார்ட் ஐ செயல்படுத்தும் எளிய வழி பற்றி உங்களுக்குத் தெரியும் இது ஒரு உள்புற கடத்தி மற்றும் வெளிப்புற கடத்தி கொண்ட ஒரு கோஆக்சியல் கேபிள் ஆகும் சார்ட் ஐ செயல்படுத்த ஒரு எளிய வழி உட்புற கடத்தியை நேரடியாக வெளிப்புறத்துடன் இணைப்பதே ஆகும் ஆனால் இதுபோன்ற எளிமையான இணைப்பின் சிக்கல் என்பது பிரின்ஜிங் புலங்கள் நிறைய பிரின்ஜிங் புலங்கள் உற்பத்தி செய்யப்படடு அதிர்வெண் அதிகரிக்கும் போது சார்ட் தரம் குறைகிறது எனவே ஒரே சார்ட் ஐ செயல்படுத்துவதற்கான ஒரு சிறந்த வழி உள் மற்றும் வெளிப்புற கடத்திக்கு இடையேயான இணைப்புக் பதிலாக நாம் உண்மையில் ஒரு முழுஇணைப்பை நாம் கொண்டிருக்கலாம் நான் சொல்வது என்னவென்றால் இது எனது உள் கடத்தி என்றும் இது எனது வெளிப்புறக் கடத்தி என்றும் சொன்னால் இந்த மற்றொரு முனை ஷார்ட் செய்யப்பட்டுள்ளது என்று வைத்துக்கொள்வோம் எனவே நான் சார்ட் ஐ இணைக்கும் ஒரு துண்டு கம்பிக்கு பதிலாக ஒரு வட்டத்த்தட்டை பயன்படுத்படுத்துகிறேன் முழு உட்புறத்தையும் அல்லது இந்த உள் கடத்தியின் உள் தளத்தையும் பயன்படுத்தவும் அது வெளிப்புற கடத்தியின் அடித்தளத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது எனவே இது ஒரு சார்ட் ஐ செயல்படுத்த சிறந்த வழியாகும் இதேபோல் நான் திறந்த டெர்மினேஷன் ஐ செயல்படுத்த விரும்பினால் அது வெறுமனே திறந்த அல்லது திறந்த டெர்மினேஷன் ஆகும் எனவே மீண்டும் கோஆக்சியல் கேபிளின் குறுக்கு வெட்டு பார்வையை எடுத்தால் பிறகு நான் என் வெளிப்புறக் கடத்தியை இந்த மட்டத்தில் வைத்திருந்தால் இந்த கட்டத்தில் பின்னர் அங்கு நிறைய பிரின்ஜிங் புலங்கள் இருக்கும் இதனால் திறந்த டெர்மினேஷன் இன் தரம் சீரழிந்து போகும் எனவே அதனால்தான் வெளிப்புற கடத்தியை ஒரு திறந்த முறையில் சரியாக செயல்படுத்த வேண்டும் கண்டிப்பாக நான் ஒரு திறந்த முனையத்தை சேர்க்கலாம் அது நடைமுறையில் செயல்படுத்த மிகவும் கடினம் ஏனெனில் ஒட்டுண்ணிகள் இருப்பதை முற்றிலும் நீக்க முடியாது ஆனால் உள் கடத்தியைப் பொறுத்து வெளிப்புறக் கடத்தியின் நீளத்தை அதிகரித்தால் பிரின்ஜிங் கேப்பாசிட்டன்ஸ் அல்லது பிரின்ஜிங் புலம் பிரச்சினை ஓரளவிற்கு குறைக்கப்படலாம் மேட்ச்டு லோடு ஐ எவ்வாறு செயல்படுத்துவது மேட்ச்டு லோடு ஐ செயல்படுத்த ஒரு வழி இருக்கிறது அது நாம் ஷாட்டர்ட் லோடு ஐசெயல்படுத்தியதை போல செயல்படுத்தலாம் நம்மிடம் டிஸ்க் இருக்கும்போது நம்மிடம் உள் கடத்தியும் இருக்கிறது பின்னர் அதைக் குறைப்பதற்குப் பதிலாக நம் உள் கடத்தியை வேறு சில பொருட்களுடன் செய்து முடிக்கிறோம் இந்த வழியில் என்ன நடக்கிறது என்றால் வேறுபட்ட கடத்துத்திறன் அல்லது பொருளின் எதிர்ப்புத்தன்மை ஷார்ட் உடன் ஒப்பிடும்போது அதிக மின்மறுப்பை அறிமுகப்படுத்துகிறது இவ்வாறு தான் மேட்ச்டு லோடு ஐ பெறுகிறீர்கள் பொருத்தம் 50 ஓம்ஸ் என்றால் 2 வகையான கடத்திகள் உள்ளன இந்த பகுதி ஒரு உலோகம் மற்றும் இந்த பகுதி அதிக எதிர்ப்பின் பொருள் ஆகும் மற்றும் இரண்டையும் இணைக்கும்போது மேட்ச்டு லோடு இருக்கும் ஆனால் பின்னர் இந்த வகையான செயல்படுத்தலில் சிக்கல் எல்லை அல்லது 2 க்கு இடையில் உள்ள ஜங்க்ஷன் ஆகும் அது இந்த டிஸ்க் இன் சந்திப்பிலும் உள் கடத்தியின் சந்திப்பிலும் உள்ளது ஒரு அதிக டிரன்சிஷன் இருப்பதால் மின்மறுப்பு பொருத்தம் சரியாக இருக்காது மற்றும் இந்த எல்லையில் பிரதிபலிப்புகள் இருக்கலாம் உள் மற்றும் வெளிப்புற கடத்திமற்றும் டிஸ்க் பேஸுக்கு இடையில் இருக்கலாம் எனவே அதைத் தவிர்ப்பதற்கு என்ன செய்ய முடியும் என்றால் ஒரே மாதிரியான அகலத்திற்கு பதிலாக உள் கடத்தியுடன் வெளிப்புற கடத்தி இங்கே காட்டப்பட்டுள்ளது அகலம் மெதுவாக இதே மாதிரி மாறலாம் இது ஒரு டேப்பர்டு செயலாக்கம் போன்றது மேலும் இந்த டேப்பரின் காரணமாக மின்மறுப்பு பொருத்தம் மின்மறுப்பு 50 ஓம்ஸ் இருக்கும் வழக்கோடு ஒப்பிடும்போது மிகவும் சரியானது ஆனால் இந்த கட்டமைப்பின் வடிவியல் காரணமாகவும் இந்த முடிவின் அதிக டிரன்சிஷன் காரணமாகவும் பல பிரதிபலிப்புகள் இருக்கலாம் ஒரு அலை வழிகாட்டியில் அல்லது ஒரு எனவே இவை 2 கடத்தி அலை வழிகாட்டிக்கு நான் காட்டிய எடுத்துக்காட்டுகள் ஒற்றை கடத்தி அலை வழிகாட்டிகளில் செயல்படுத்தும் வழி என்பது இது எங்கள் அலை வழிகாட்டி என்று சொன்னால் பின்னர் அறிமுகப்படுத்த திடீர் டிரன்சிஷன்களைத் தவிர்ப்பதற்கு நம்மிடம் இது போன்ற செயலாக்கங்கள் இருக்கின்றது எனவே இங்கே இது ஒரு வேட்ச் மாற்ற அமைப்பு மற்றும் ஒரு ஊடகத்திலிருந்து இன்னொரு ஊடகத்திற்கு மிகவும் திடீர் டிரன்சிஷனிற்கு பதிலாக உங்களிடம் ஒரு வேட்ச் அமைப்பு படிப்படியாக வடிவத்தை மாற்றும் மேலும் இது டேப்பரின் கொள்கையைப் பின்பற்றும் இது பலமுறை பிரதிபலிப்புகளை தவிர்க்கிறது அல்லது வடிவியல் வகைக்கு எதிர் வடிவியல் பயன்படுத்தப்படலாம் அது ஸ்பைக் செயல்படுத்தல் என்று அழைக்கப்படுகிறது ஸ்பைக்கில் இதற்கு நேர்மாறாக அதாவது இந்த வழியில் செல்வதற்கு பதிலாக அது இந்த வழியில் வரலாம் எனவே இது இதுபோன்றதாக இருக்கும் எனவே இங்கே எங்களுக்கு ஒரு கூர்மையான ஸ்பைக் உள்ளது மற்றும் அது தேவையான மின்மறுப்பு பொருத்தத்தை வழங்குகிறது எனவே இது ஒரு ஸ்பைக் மற்றும் இது ஒரு வேட்ச் ஆகும் எனவே அவை பொதுவாக பயன்படுத்தப்படும் 1 போர்ட் சாதனங்கள் சில 2 போர்ட் சாதனங்கள்களை பற்றியும் காண்போம் எனவே 2 போர்ட் சாதனங்களுக்கு சற்று முன்பாக S அளவுருக்களின் பண்புகளை நாம் ஏற்கனவே விவாதித்தோம் மீண்டும் அவற்றை நினைவு படுத்துங்கள் எனவே 2 போர்ட் நெட்வொர்க்குடன் தொடர்புடைய 4 S அளவுருக்களைக் கண்டோம் நமக்கு S 11 அளவு பற்றிய தகவல் தெரிந்தால் பேஸர் அல்லது S 11 இன் ஆர்கியூமேன்ட் மற்றும் S 22 இன் ஆர்கியூமேன்ட் இதை நான் தீட்டா 2 என்றும் மற்றும் S 11 இன் ஆர்கியூமேன்ட் ஐ நான் தீட்டா 1 என்றும் அழைக்கிறேன் பின்னர் அது முழுமையாக லாஸ்லெஸ் மற்றும் ரேசிப்ரோகல் அமைப்பைக் குறிக்கும் இப்போது 2 போர்ட் சாதனங்களின் சில எடுத்துக்காட்டுகள் என்னவென்றால் அது வளைவுகள் இடைநிறுத்தங்கள் மாற்றங்கள் மோடு சப்ரஸஸ் அட்டென்யூட்டர்கள் மற்றும் வடிப்பான்கள் இப்போது வடிப்பான்கள் 2 போர்ட் சாதனங்கள் ஆகும் ஆனால் அவை அதிகமாக பயன்படுத்தப்படுவதால் இந்த வடிப்பான்களில் பலவகைகள் உள்ளன நாம் வடிப்பான்கள் பற்றிய விவாதத்தை ஒரு தனி தொகுதியில் பார்ப்போம் ஆனால் இப்போது பொதுவாக பயன்படுத்தப்படும் மற்ற 2 போர்ட் சாதனங்களைப் பற்றி விவாதிப்போம் எனவே வளைவுகள் இப்படிப்பட்டவை உங்களிடம் உள்ள ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன் இந்த திசையில் பயணிக்கும் மற்றும் மற்றொறு டிரான்ஸ்மிஷன் லைன் இந்த திசையில் பயணிக்கும் பின்னர் 2 க்கு இடையிலான இணைப்பு வளைவு என்று அழைக்கப்படுகிறது இது வளைவு ஏனெனில் இது டிரான்ஸ்மிஷன் லைன் இன் திசையை வளைக்கிறது எனவே இந்த வளைவுகளுக்கான 2 பிரபலமான வடிவமைப்புகள் பொதுவானவை ஒன்று ரேடியல் செயல்படுத்தல் என்று அழைக்கப்படுகிறது எனவே ரேடியல் செயல்படுத்தல் வளைவின் வெளிப்புறம் வட்ட வடிவத்தைப் பின்பற்றுகிறது R என்பது அந்த வட்டத்தின் ஆரம் மற்றும் W என்பது டிரான்ஸ்மிஷன் லைன் இன் அகலம் என்று வைத்துக்கொள்வோம் பின்னர் கட்டைவிரல் விதி R என்பது மூன்று மடங்கு W ஐ விட அதிகமாக இருக்க வேண்டும் வளைவின் மற்றொரு செயல்படுத்தல் மிட்ரட் வளைவு என்று அழைக்கப்படுகிறது எனவே ஒரு வளைவை வைத்திருப்பது இது போன்ற ஒரு செவ்வக இணைப்புக்கு அடுத்ததாக இருக்கலாம் இங்குள்ள பிரச்சனை என்னவென்றால் இங்கேயும் ஷார்ப் டிரன்சிஷன் இருப்பதால் பல பிரதிபலிப்புககளுக்கு வாய்ப்பு உள்ளது எனவே அதனால்தான் மிட்ரட் வளைவு இந்த செவ்வக வளைவுக்கு ஒத்ததாகும் ஆனால் வெளிப்புற மேற்பரப்பு ஷாம்பெர்ட் ஆக இருக்கும் மீண்டும் கட்டைவிரல் விதியை கருத்தில் கொண்டு W என்பது டிரான்ஸ்மிஷன் லைன் இன் அகலம் மற்றும் A என்பது இந்த பிரிவின் நீளம் பின்னர் A 1 8 W ஆக இருக்க வேண்டும் நான் குறிப்பிடும் அடுத்த வகை 2 போர்ட் சாதனம் ஒரு இடைநிறுத்தமாகும் எனவே ஒரு இடைநிறுத்தம் என்பது வளைவுக்கு சமமாகும் 2 வெவ்வேறு டிரான்ஸ்மிஷன் லைன் ஐ ஒரு வளைவு இணைக்கிறது இடைநிறுத்தம் 2 வெவ்வேறு வகையான வெவ்வேறு அகலங்களை கொண்ட 2 டிரான்ஸ்மிஷன் லைனையும் வெவ்வேறு சிறப்பியல்பு மின்மறுப்புகளையும் இணைக்கிறது எடுத்துக்காட்டாக உங்களிடம் இந்த அகலத்தில் 1 டிரான்ஸ்மிஷன் லைனும் இந்த அகலத்தில் இன்னொன்றும் இருப்பதாகவும் இது வெளிப்புறக் கடத்தி என்று வைத்துக்கொள்வோம் எனவே உங்களிடம் 2 கோஆக்சியல் லைன்கள் இருப்பதாகவும் அவை வெவ்வேறு தடிமன் கொண்டவை எனவும் அதில் உள் கடத்தி வெவ்வேறு தடிமன்கள் கொண்டவை ஆகையினால் வெவ்வேறு சிறப்பியல்பு மின்மறுப்புகள் கொண்டவை ஆகும் எனவே இந்த அமைப்பு இந்த அகலத்தின் ஒரு கோஆக்சியல் கேபிளை இதன் உள் அகலத்தைக் கொண்ட ஒரு கோஆக்சியல் கேபிளுடன் இணைக்கிறது இது இடைநிறுத்தம் எனவே அதை செயல்படுத்த ஒரு வழி 2 க்கும் இடையிலான நேரடி இணைப்பு ஆகும் செயல்படுத்த மற்றொரு வழி இடைவெளி செயல்படுத்தல் என்று அழைக்கப்படுகிறது எனவே ஒரு இடைவெளி செயல்படுத்துவதில் நீங்கள் அவற்றை இணைக்க கூடாது அதற்குபதில் ஒரு இடைவெளியை விட்டு விடுங்கள் மற்றும் இன்டர் மின்தேக்கம் இன்டர் டிரான்ஸ்மிஷன் லைன் மின்தேக்கம் என்பது ஒரு அலை வழிகாட்டியிலிருந்து மற்றொன்றுக்கு மின்சாரம் வழங்கப்படும் ஊடகமாகும் எனவே இது ஒரு இடைவெளி செயல்படுத்தல் இந்த மின்தேக்கம் உண்மையில் இருக்காது இதை நான் ஒரு குறியீடாக காட்டினேன் இது 2 க்கும் இடையில் உள்ள ஒரு மின்தேக்கம் இந்த இரண்டு கடத்திக்கு இடையே எந்த தொடர்பும் இல்லை வெவ்வேறு அகலத்தின் உள் கடத்தி வெவ்வேறு இந்த உள் கடத்தியுடன் அகலம் சில நேரங்களில் உங்களுக்குத் தெரியும் ஒரு அலை வழிகாட்டியில் ஒரு இன்டக்டிவ் அளவுருவை அறிமுகப்படுத்த விரும்புகிறோம் அதனால் உங்களிடம் இது போன்ற ஒரு அலை வழிகாட்டி இருப்பதாகவும் பிறகு நீங்கள் 2 உலோக கீற்றுகளை இணைத்து அதிக அகலங்களைக் கொண்ட மேற்பரப்புகளை சேர்ப்பதாகவும் வைத்துக்கொள்வோம் எனவே இந்த அலை வழிகாட்டியை நான் அதை வேறு விதமாக வரைகிறேன் முந்தைய வீடியோவிலிருந்து தெளிவாக இருக்காது எனவே நம்மிடம்டம் அலை வழிகாட்டி உள்ளது எனவே 2 மேற்பரப்புகளின் அதிக அகலத்தைக் கொண்ட மேற்பரப்புகளை இணைக்கும் இந்த கீற்றுகள் இருந்தால் இது ஒரு இன்டக்டிவ் விளைவை உருவாக்குகிறது இப்போது ஒற்றை கடத்தி அலை வழிகாட்டிகளில் ஒரு இன்டக்டிவ் விளைவு என்னவென்று நீங்கள் என்னிடம் கேட்கலாம் இதன் பொருள் மின்சார புலம் உருவாக்கப்பட்டு இதன் வழியாக மின்சார புலத்தின் கட்டம் காந்தப்புலத்தின் கட்டத்தை விட முன்னால் உள்ளது எனவே அது இன்டக்டிவ் விளைவு மின்மறுப்பை E மற்றும் H புலங்களின் விகிதமாகவும் நாம் வரையறுத்துள்ளோம் இப்போது இந்த மானிட்டர் ஸ்லைடிற்கு ஒரு கணம் திரும்பிச் செல்ல முடிந்தால் அதை இன்னும் தெளிவாக காணலாம் எனவே அதிக அகலத்தைக் கொண்ட மேற்பரப்புகளை இணைக்கும் இந்த உலோக கீற்றுகள் இருந்தால் பின்னர் இது ஒரு இன்டக்டிவ் விளைவை உருவாக்குகிறது மற்றும் இங்கே காட்டப்பட்டுள்ளபடி குறைந்த அகலத்தைக் கொண்டிருக்கும் சேவைகளை இணைக்கும் இந்த உலோக கீற்றுகள் இருந்தால் இது ஒரு மின்தேக்க விளைவை உருவாக்குகிறது இரண்டும் இருந்தால் தற்போது பின்னர் இது ஒரு ஒருங்கிணைந்த இன்டக்டிவ் மற்றும் மின்தேக்க விளைவை ஏற்படுத்துகிறது இதன் அடிப்படையில் இது ஒரு ஒத்ததிர்வு ஆகும் எனவே நம்முடைய எழுதப்பட்ட ஸ்லைடிற்கு திரும்பி வர முடிந்தால் முந்தைய விவாதம் அலை வழிகாட்டியில் இன்டக்டிவ் மற்றும் மின்தேக்க விளைவுகளை அறிமுகப்படுத்துவதற்காக இருந்தது கோஆக்சியல் இடைநிறுத்தத்தின் அதே பிரச்சினை நமக்கு இருந்தால் என்ன செய்வது நம்மிடம் ஒரு குறிப்பிட்ட உள் கடத்தும் அலையின் கோஆக்சியல் கேபிள் உள்ளது மற்றும் அதை வெவ்வேறு உள் கடத்தும் அலையை கொண்ட இன்னொரு கோஆக்சியல் கேபிள் உடன் இணைக்க விரும்புகிறோம் எனவே அதைப்பற்றி பார்ப்போம் எனவே இது போன்ற ஒரு அலை வழிகாட்டியை நாங்கள் வைத்திருந்தால் இது போன்ற மற்றொரு அலை வழிகாட்டியுடன் இணைக்கப்பட்டு இருந்தால் பிறகு இது உண்மையில் ஒரு மின்தேக்கம் இது உண்மையில் ஒரு மின்தேக்க விளைவை உருவாக்குகிறது அது ஷன்ட் மின்தேக்கம் மூலம் வடிவமைக்கப்பட்டுள்ளததாக இருக்கலாம் மறுபுறம் இங்கே இடைநிறுத்தம் விளிம்பில் உள்ளது 2 இன் அகலம் கொண்ட விளிம்பாகும் எனவே இது ஒரு விளிம்பு மற்றும் இது மற்றொரு விளிம்பாகும் இந்த விளிம்பில் குறைந்த அகலம் உள்ளது மற்றும் இந்த தொடர்ச்சி அந்த விளிம்பில் உள்ளது மற்ற விளிம்பில் உள்ள அந்த பரந்த விளிம்பின் நீளம் அல்லது அகலம் அப்படியே இருக்கும் நாம் அதை வேறு வழியில் செய்தால் அது இடைநிறுத்தம் மெல்லிய விளிம்பைக் காட்டிலும் நீண்ட அகலமான விளிம்பாக இருந்தால் அது இந்த மாதிரி ஏதாவதாக தோற்றமளிக்கும் அது உண்மையில் ஒரு இன்டக்டிவ் விளைவாக இருக்கும் அது ஷன்ட் இன்டக்டர் மூலம் வடிவமைக்கப்பட்டுள்ளததாக இருக்கலாம் பின்னர் 2 போர்ட் சாதனங்களின் மற்றொரு வகுப்பு உள்ளது அவை டிரன்சிஷன்ஸ் என்று அழைக்கப்படுகின்றன இப்போது உங்கள் PCB போர்டை சில சாதனம் அல்லது மூலத்துடன் அல்லது ஸ்பெக்ட்ரம் அனலைசர் போன்ற அளவீட்டு சாதனத்துடன் இணைக்கும்போது இது வழக்கமாக செய்யப்படும் முறை இது ஒரு பிசிபி போர்டில் உள்ள டிரான்ஸ்மிஷன் லைனின் ஒரு துண்டு என்று வைத்துக்கொள்வோம் பின்னர் இது ஒரு லாஞ்சர் என்று அழைக்கப்படுகிறது அந்த லாஞ்சர் ஒரு வெளியீட்டு புள்ளிக்கு வழிவகுக்கிறது அதாவது இங்கே நீங்கள் இணைத்து உங்கள் வெளிப்புற கேபிள் இந்த வெளியீட்டு புள்ளியுடன் இணைக்கப்பட்டுள்ளது எனவே பல வகையான லாஞ்சர்கள் உள்ளன அவற்றில் சில இது போன்ற SMA BNC என அழைக்கப்படுகிறது எடுத்துக்காட்டாக ஒரு SMA டிரன்சிஷன் SMA லாஞ்சர் என்பது இது போன்ற வடிவமும் அதற்கு சமமான சர்க்யூட் என்பது ஒரு லோபாஸ் வடிகட்டி போன்றது லோபாஸ் வடிப்பானின் பை செயல்படுத்தல் ஆகும் இது லாஞ்சர் இன் ஒரு முனை இது மற்றொரு முனை இரண்டும் Z0 மின்மறுப்பு பண்புடன் பொருந்துகின்றன மற்றும் உள் சர்க்யூட் அல்லது மத்திய கடத்தி ஒரு இன்டக்டிவ் விளைவை வழங்குகிறது அதேசமயம் உலோக அடுக்கு ஒன்றன் பின் ஒன்றாக ஒரு மின்தேக்க விளைவை உருவாக்குகிறது எனவே இது இவாறாக வேலை செய்கிறது எனவே நாம் எழுதப்பட்ட ஸ்லைடுகளுக்கு திரும்பி வந்தால் மற்றும் மற்றொரு வகையான லாஞ்சர் அல்லது டிரன்சிஷன் அடிக்கடி பயன்படுத்தப்படுகிறது குறிப்பாக நீங்கள் இரட்டை கடத்தி அலை வழிகாட்டியிலிருந்து ஒற்றை கடத்தி அலை வழிகாட்டிக்கு செல்லும்போது நீங்கள் 2 கடத்தி அலை வழிகாட்டியை வைத்திருக்க விரும்பினால் நான் சொன்னது போல் 2 கடத்தி அலை வழிகாட்டிகள் TEM பயன்முறை வழியாக ஒற்றை கடத்திக்கு செல்கின்றன ஒற்றை கடத்தி அலை வழிகாட்டிகளால் TEM ஐ டிரான்ஸ்மிட் செய்ய முடியாது அது TE அல்லது TM பயன்முறையில் சேர வேண்டும் இப்போது ஒரு கேபிள் அல்லது ஒரு செவ்வக அலை வழிகாட்டிகளில் TE10 ஆதிக்கம் செலுத்தும் முறை ஆகும் ஆதிக்க பயன்முறை என்பது மிகக் குறைவான கட் ஆஃப் அதிர்வெண் ஐ கொண்ட பயன்முறையாகும் எனவே 2 கடத்தி அலை வழிகாட்டியில் மின்சார பரிமாற்றம் TEM பயன்முறையின் வழியாகவும் செவ்வக அலை வழிகாட்டியில் TE 10 ஆதிக்கம் செலுத்தும் பயன்முறையாகவும் இருக்கிறது எனவே ஒரு TEM அலையை TE 10 அலைக்கு மாற்றும் ஒரு மாற்றி இருக்க வேண்டும் அது எவ்வாறு செய்யப்படுகிறது என்பதைப் பார்ப்போம் எனவே அதன் கட்டுமானம் இது போன்றது இது உங்கள் கோஆக்சியல் கேபிள் மற்றும் இது உங்கள் அலை வழிகாட்டி ஒரு கோஆக்சியல் கேபிளில் முனை TEM ஆகும் எனவே மின்சார புல கோடுகள் மத்திய கடத்தியில் உள்ள ரேடியல் ஆகும் பிறகு புலங்களாக மின்சக்தி அலை வழிகாட்டியின் உள் மேற்பரப்பை அடைகிறது புல முறை அல்லது மின்சார புல கோடுகள் இப்படி மாறுகின்றன இந்த பக்கத்தில் கொடுக்கப்பட்ட அலை வழிகாட்டியின் 2 நீளத்திற்கு ஒரு பை உள்ளது அது என்னவென்றால் இந்த திசையில் பாயும் எந்த அலையும் மீண்டும் பிரதிபலிக்கப்பட்டு இந்த திசையில் முன்னேறும் இந்த அலைக்கு ஆக்கபூர்வமாக சேர்க்கப்படும் எனவே இது செவ்வக அடாப்டர் அல்லது டிரன்சிஷனிற்கான ஒரு கோஆக்சியல் ஆகும் பின்னர் எங்களிடம் அட்டென்யூட்டர்கள் உள்ளன இப்போது அட்டென்யூட்டர்கள் நன்கு அறியப்பட்டவை மற்றும் எதிர்ப்பு நெட்வொர்க் அட்டென்யூஷன் ஐ வழங்க முடியும் இருப்பினும் மின் இழப்பை வழங்குவதோடு மட்டுமல்லாமல் அட்டெனுவேட்டர்களும் மின்மறுப்பு பொருத்தத்தை வழங்க வேண்டும் அதைச் செய்ய உங்களிடம் ஒரு எளிய செவ்வக அலை வழிகாட்டி இருப்பதாகக் எடுத்துக்கொள்ளுங்கள் அதிக எதிர்ப்பின் சில பொருள்களை அலை வழிகாட்டிக்குள் வைத்திருப்பதன் மூலம் நீங்கள் ஒரு அட்டென்யூட்டர் ஐ உருவாக்கலாம் இது இந்த உயர் எதிர்ப்புப் பொருளில் சில மின்சாரத்தை இழக்கச் செய்யும் மற்றும் மீதமுள்ள மின்சாரம் மாற்றப்பட வேண்டும் இதை செயல்படுத்த ஒரு சிறந்த வழி ஆர்பிட்டரி வடிவ உள் அமைப்பிற்கு பதிலாக ஒரு அமைப்பு அல்லது அட்டையை ஒரு சைனூசாய்டல் வடிவிலான அலை வழிகாட்டியில் இருந்தால் பின்னர் ஒரு கட்டத்தில் மின்சார புல கோடுகள் சைனூசாய்டல் வடிவத்துடன் சார்ந்து நன்றாக இருக்கும் மின்சாரத் பீல்டு சைனூசாய்டலாக இருப்பதால் அட்டென்யூஷன் இன்னும் சரியாக இருக்கும்மின்சார புலத்தின் வடிவம் இந்த அட்டென்யூட்டர் உடன் சரியாக பொருந்தியிருப்பதால் குறைவான விலகல்களே இருக்கும் மேலும் அந்த மோசமான பிரதிபலிப்புகள் நடக்காது எதிர்ப்பு நெட்வொர்க்குகளைப் பொருத்தவரை T அல்லது பை நெட்வொர்க்கை வெறுமனே பயன்படுத்தி ஒரு அட்டென்யூட்டரை உருவாக்கலாம் நான் சொன்னது போல் அட்டென்யூட்டர் ஐ காட்சிப்படுத்துவது மிகவும் எளிது ஏனெனில் அது மின் இழப்பை வழங்க வேண்டும் அட்டென்யூஷன் என்பது மின் இழப்பைத் தவிர வேறில்லை எனவே இந்த 2 வடிவங்கள் இந்த 2 கட்டமைப்புகள் நாம் அட்டென்யூட்டர் ஐ பற்றி பேசும்போது உடனடியாக நினைவுக்கு வருகின்றன இது ஒரு T செயல்படுத்தல் இது ஒரு பை செயல்படுத்தல் இப்போது போஸார்ட் எழுதிய புத்தகத்தில் இந்த செயல்படுத்தலுக்கான தீர்வு கொடுக்கப்பட்டுள்ளது உங்களுக்கு ஆல்பா அட்டென்யூஷன் தேவை எனில் ஆல்பாவின் அட்டென்யூஷன் அதாவது PinPout இது S212 உள்ளீடுகளின் பொருத்தத்தை வழங்குகிறது மற்றும் வடிவமைப்பு சமன்பாடுகள் செயலாக்கத்திற்கு R12 Z0 1 ஆல்பா1ஆல்பா ஆக இருக்க வேண்டும் R2 Z02 R1241ஆல்பா ஆக இருக்க வேண்டும் இந்த பை செயல்படுத்தல் G 12Y0 1ஆல்பா1 ஆல்பா மற்றும் G2Y02 G124 ஆக இருக்க வேண்டும் எனவே சமன்பாடுகள் அடிப்படையில் இரண்டும்ஒன்றுக்கொன்று ஆகும் இப்போது நான் விவாதிக்க விரும்பும் ஒரு இறுதி 2 போர்ட் சாதனம் சப்பிரஷர் பயன்முறை என அழைக்கப்படுகிறது எனவே ஒரு சப்பிரஷர் பயன்முறை என்பது ஒரு சாதனம் ஒரு சர்க்யூட் ஆகும் இது சில முறைகளை கடந்து செல்ல அனுமதிக்கிறது மற்றும் பிற முறைகளை கடந்து செல்ல அனுமதிக்காது இந்த குறிப்பிட்ட சர்க்யூட் ஐ பார்ப்போம் இங்கு ஒரு உருளை அலை வழிகாட்டி சில செறிவூட்டப்பட்ட உலோக கட்டமைப்புகளைக் கொண்டுள்ளது இது மற்றொரு அமைப்பு இதுதான் செறிவான உலோக கம்பிகளைக் கொண்டிருப்பதற்குப் பதிலாக ரேடியல் உலோக கம்பிகளைக் கொண்டுள்ளது இது TE 01 பிரதிபலிப்பான் என அழைக்கப்படுகிறது மற்றும் இது ஒரு TM 01 பிரதிபலிப்பான் இது TE 01 ஐ கடந்து செல்ல அனுமதிக்காது இது TM 01 ஐ கடந்து செல்ல அனுமதிக்காது இது அனுமதிக்காது என்பதை நீங்கள் நிரூபிக்க முடியும் TE மற்றும் TM அலைகளுக்கான தீர்வு உருளை அலை வழிகாட்டிக்கு வழங்கப்படுகிறது இது போசார்ட் புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த ஆதாரத்திற்கு இது ஒரு குறிப்பு ஏனெனில் இவை செறிவான உலோக கம்பிகள் ஆகும் எனவே இங்கே E தீட்டா துருவ ஒருங்கிணைப்பில் உள்ளது T ஃபை கூறு 0 ஆக இருக்கும் ஏனெனில் இவை செறிவான உலோகக் கோடு கம்பிகள் எனவே அவை ரேடியல் ஐ அழிக்கும் மின்சார புலத்தின் டேன்ஜென்ஷியல் கூறு மற்றும் இவை மின்சார புலத்தின் ரேடியல் கூறுகளை அழிக்கும் எனவே இப்போது ரேடியல் கூறு மின்சார புலத்தின் டேன்ஜென்ஷியல் கூறு அழிந்தால் பின்னர் TE 01 பயன்முறை இருக்காது அதேபோல் மின்சார புலத்தின் ரேடியல் கூறு அழிந்தால் பின்னர் TM 01 கூறு இருக்காது அதனால் இவை பொதுவாகப் பயன்படுத்தப்படும் 2 போர்ட் சாதனங்களில் சில நிச்சயமாக நான் சொன்னது போல் வடிப்பான்கள் 2 போர்ட் சாதனங்களின் எடுத்துக்காட்டுகள் ஆனால் அவற்றை ஒரு தனி தொகுதியில் பார்ப்போம் அடுத்து தொகுதியில் நாம் 3 போர்ட் சாதனங்களை பற்றி பார்ப்போம் நன்றி